வணக்கம் கடந்த 6 வாரங்களாக இந்த பாடத்திட்டத்தை மேற்கொண்டு வரும் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன் இது ஆறாவது வாரம் நாங்கள் 6வது வாரத்தின் தொகுதி எண் 1ஐத் தொடங்கினோம் இது மென் திறன்கள் மற்றும் ஆளுமைத் திறனை வளர்ப்பது குறித்த இந்த MOOC NPTEL பாடத்தின் 31வது அத்தியாயமாகும் டி கான்பூரின் மனிதநேயத் துறையைச் சேர்ந்த ரவி சந்திரன் கடந்த 6 வாரங்களாக இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு வழங்கி வருகிறேன் இப்போது ஆறாவது வாரத்தில் நான் தகவல்தொடர்பு திறன்களில் முழுமையாக கவனம் செலுத்தப் போகிறேன் இது மென்மையான திறன்களின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்று நான் சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மற்றும் தகவல்தொடர்பு திறன்கள் உண்மையில் மென்மையான திறன்களைக் குறிக்கின்றன என்று சிலர் எப்போதும் நினைக்கிறார்கள் ஆனால் நான் தகவல்தொடர்பு திறன்களை மென்மையான திறன்களின் மிக முக்கியமான பகுதியாக கருதுகிறேன் ஏனென்றால் மென்மையான திறன்கள் என்பது நாம் பொதுவாக தகவல்தொடர்பு திறன்கள் என்று கருதுவதைத் தாண்டிச் செல்கிறது இந்த தொகுதியில் நாம் குறிப்பாக பயனுள்ள தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்துவோம் எனவே பொதுவாக நீங்கள் தகவல்தொடர்புகளைப் பற்றி சிந்திக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பயனுள்ள தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது நான் சொல்வது போல் தொடங்குவதற்கு முன் எப்போதும் செய்வது போல் கடந்த விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்று பார்ப்போம் நான் ஒரு விரைவான சிறப்பம்சத்தை தருகிறேன் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு பற்றிய கடைசி விரிவுரையிலும் கடந்த வாரத்திலும் மின்னஞ்சல் ஒழுங்குமுறையில் கவனம் செலுத்தி கடைசி சொற்பொழிவை முடித்தேன் கெட்ட எழுத்துப் பழக்கத்தை நீக்குவதன் மூலம் விவேகமான மின்னஞ்சல்களை எழுதுவது மிகவும் முக்கியம் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைத்தேன் அதைச் செய்ய நீங்கள் எதை எழுத வேண்டும் என்பதை முன்கூட்டியே நன்கு திட்டமிட வேண்டும் நீங்கள் புள்ளிகளைக் குறிப்பிட வேண்டும் நீங்கள் ஒரு வரைவை உருவாக்க வேண்டும் நீங்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஒத்திசைவாகவும் இருக்க வேண்டும் எழுத்துப்பிழை இலக்கண தவறுகள் மற்றும் அச்சுப் பிழைகளைச் சரிபார்க்க நீங்கள் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும் ஒரு வகையான உணர்வைக் கொடுக்க நீங்கள் எமோடிகான்களை செருகலாம் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை உணர்த்தலாம் நீங்கள் நிறுத்தற்குறியீடுகளையும் பயன்படுத்த வேண்டும் இதனால் வாக்கியங்களில் அவற்றைப் பிரிப்பதன் மூலம் மக்கள் இந்த யோசனையை தெளிவாக புரிந்துகொள்கிறார்கள் ஒரு விளக்கமான பொருள் வரியைப் பயன்படுத்துங்கள் ஏனெனில் பொருள் வரி எப்போதும் நீங்கள் எந்த வகையான நபர் என்பதை வெளிப்படுத்துகிறது எந்தவொரு பொருளையும் கொடுக்காமல் அதை ஒருபோதும் காலியாக விடாதீர்கள் நீங்கள் ஒரு மின்னஞ்சல் எழுதும் போதெல்லாம் குறுகிய மற்றும் கவனம் செலுத்தும் மின்னஞ்சல்களை மட்டுமே எழுதுங்கள் நீங்கள் யாருக்காவது பதிலளிக்கும்போது நீங்கள் பதிலளிக்கும் நபரை மதியுங்கள் பதில்களில் தானியங்கி ரீ ரீ ரீக்களை பயன்படுத்த வேண்டாம் ஒரு புதிய பொருளை அங்கு வைப்பதன் மூலம் நீங்கள் சுற்றுவட்டத்தை உடைக்கிறீர்கள் அதே சமயம் ரிப்ளை செய்யும் போது கவனக்குறைவாக ரிப்ளை ஆலை அழுத்தி பலருக்கு ரேண்டமாக அனுப்ப வேண்டாம் அத்தனை பேருக்கு சிசி அனுப்ப வேண்டாம் நீங்கள் சுருக்கங்களைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் நன்கு அறியப்பட்ட மற்றும் பொதுவான சுருக்கங்களை மட்டுமே பயன்படுத்தவும் ஆனால் ஒரு முறையான மின்னஞ்சலில் சுருக்கங்களைத் தவிர்க்க வேண்டும் என்று நான் கூறுவேன் கடைசியாக நான் சொன்னேன் கணினி கடிகாரத்தில் ஒரு கண் வைத்திருங்கள் ஏனெனில் உங்கள் கடிகாரம் கடந்த காலத்தில் இருந்த ஒரு நேரத்தைக் குறிக்கிறது பின்னர உங்களை சந்திக்க நபர்களைக் கேட்கிறீர்கள் அல்லது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சில நடவடிக்கைகளுக்கு மக்களை அழைக்க நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்கள் மக்கள் குழப்பமடைகிறார்கள் பின்னர் அவர்களால் உண்மையில் நிகழ்வுக்கு நியமனத்திற்கு வர முடியாது இப்போது நமது புதிய வார புதிய சொற்பொழிவில் தொடங்கி இதைப் பாருங்கள் நான் சொன்னேன் இந்த முழு தொகுதியும் பயனுள்ள தகவல்தொடர்புகளில் இருக்கப் போகிறது பயனுள்ள தொடர்பாடலை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் பயனுள்ள தொடர்பாளருக்கு பதிலாக நாம் ஏன் வெறும் தொடர்பாளராக இருக்க முடியாது ஒரு பயனுள்ள தொடர்பாளர் பற்றிய அடிப்படைக் கொள்கை என்னவென்றால் ஒரு திறமையான தொடர்பாளர் இயற்கையான தலைவராக வெளிப்படுவார் இதன் பொருள் தொடர்புகொள்பவர் எப்போதும் வழிநடத்துவார் மற்றும் திறம்பட தொடர்புகொள்பவர் மிகவும் பிரபலமான மற்றும் மிகவும் சக்திவாய்ந்த தலைவராக இருப்பார் பெரும்பாலும் அவ்வளவு படிக்காதவர்கள் ஆனால் அவர்கள் தகவல்தொடர்புகளில் மிகவும் திறமையானவர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அவர்கள் மிகவும் உயர்கல்வி படித்தவர்களை கூட வழிநடத்த முடியும் தகவல்தொடர்புகளின் மற்றொரு அம்சத்தைப் பாருங்கள் அது மனிதப் போக்கைப் பற்றியது மனித இயல்பு பொதுவாக மக்கள் பின்தொடர்பவர்களாக இருக்க விரும்புகிறார்கள் முந்தைய தொகுதியில் நான் உங்களுக்குச் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் பழக்கவழக்கங்களைப் பற்றி பேசினோம் பொதுவாக மக்கள் இயல்பாகவே சோம்பேறி என்று நான் சொன்னேன் எனவே பலர் என்ன செய்கிறார்கள் யாரேனும் ஒருவர் தங்கள் சார்பாகத் தெளிவாகப் பேசவும் அவர்களுக்காகத் திறம்படத் தொடர்பு அவர்கள் சார்பாக பேசுங்கள் மற்றும் அவர்களுக்காக திறம்பட தொடர்பு கொள்ளவும் முடிந்தால் பலர் வசதியாக இருப்பார்கள் உண்மையில் யாராவது அவர்கள் சார்பாக சிந்தித்து பேசி செயல்படுவார்கள் ஆனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் அவர்கள் அந்த நபரிடம் செல்கிறார்கள் அவர் உறவினர் நண்பர் அண்டை வீட்டுக்காரர் ஆசிரியர் மத்தியஸ்தர் வழக்கறிஞர் வழிகாட்டி அல்லது ஒரு தலைவர் ஆக இருக்கலாம் இப்போது நான் அவரை ஒரு திறமையான தொடர்பாளராக அழைக்கிறேன் உண்மையில் மக்கள் அவரை அணுகுகிறார்கள் ஏனென்றால் அவர் ஒரு திறமையான தொடர்பாளர் மற்றும் ஒரு திறமையான தொடர்பாளர் எப்போதும் தேவைப்படுகிறார் உங்களை ஒரு திறமையான தொடர்பாளராக ஆக்குங்கள் அதுவே இன்றியமையாத இலக்கு இது உங்கள் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பதற்கான மிக முக்கியமான அம்சமாகும் மற்றும் அதை உங்களுக்கு ஒரு முக்கிய நோக்கமாக வைத்திருங்கள் இப்போது நாம் பயனுள்ள தகவல்தொடர்புக்குச் செல்வதற்கு முன் தகவல்தொடர்புகளின் முக்கியத்துவம் என்ன நீங்கள் அனைத்து வெற்றிகரமான நபர்களையும் பார்த்தால் அது ஒரு தலைவராக மேலாளராக ஆசிரியர் அல்லது எந்தவொரு நிபுணராக இருந்தாலும் அது அவர்களின் தகவல்தொடர்பு திறனைப் பொறுத்தது தகவல் தொடர்பு தோல்விகள் நீங்கள் அதைப் பார்த்தால் மிகவும் விலை உயர்ந்தவை பெரும்பாலும் தகவல்தொடர்பு தோல்விகள் நிறுவனங்களில் உள்ள தொழிலாளர்களிடையே மோசமான உணர்வுக்கு வழிவகுக்கும் இது வேலைநிறுத்தங்களை ஏற்படுத்தலாம் மற்றும் உற்பத்தித்திறனை பாதிக்கலாம் தொடர்பு கொள்ளப்பட்ட செய்தி அவர்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டுமே மக்கள் தங்கள் சிறந்ததை வழங்குவார்கள் எனவே நீங்கள் ஒரு உயர் மட்டத்தில் இருந்தால் நீங்கள் சில தொழிலாளர்களுக்கு கட்டளையிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு கீழே கீழ்நிலை ஊழியர்கள் உள்ளனர் நீங்கள் செய்தியை திறம்பட தெரிவிக்க வேண்டும் எனவே அவர்கள் உங்களைப் புரிந்துகொள்ள முடியும் உங்களால் அதைச் செய்ய முடிந்தால் மட்டுமே அவர்களால் தங்கள் சிறந்ததை வழங்க முடியும் இப்போது இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இது ராபர்ட் ஃப்ரோஸ்டின் புகழ்பெற்ற மேற்கோள் இது இப்படி செல்கிறது உலகத்தின் பாதி ஏதாவது சொல்ல வேண்டும் ஆனால் அதைச் சொல்ல முடியாத நபர்களால் நிரம்பியுள்ளது சொல்ல எதுவும் இல்லாத மற்ற பாதி மக்கள் அதைச் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த கவிஞர் ராபர்ட் ஃப்ரோஸ்டின் கூற்றுப்படி உலகம் இரண்டு நபர்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் ஒரு குழு மக்கள் உண்மையில் சில அர்த்தமுள்ள விஷயங்களை தொடர்பு கொள்ள நோக்கமுள்ள ஒன்றைக் கொண்டுள்ளனர் ஆனால் அதை எவ்வாறு தொடர்புகொள்வது என்று அவர்களுக்குத் தெரியாது மற்றும் மீதமுள்ள மக்கள் அவர்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லை அவர்களுக்கு எந்த யோசனையும் இல்லை ஆனால் அவர்கள் அதை தொடர்ந்து கூறுகிறார்கள் அதை எப்படிச் சொல்வது என்று அவர்களுக்குத் தெரியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எதைப் பற்றி பேசுகிறார்கள் என்று அவர்களுக்குத் தெரியவில்லை என்றாலும் அவர்கள் அதைச் செய்கிறார்கள் இப்போது மற்றொரு புகழ்பெற்ற நாவலாசிரியர் இருக்கிறார் அவரும் இது போன்ற ஒன்றைச் சொல்கிறார் இது மிகவும் பிரபலமான ரஷ்ய கதைசொல்லியான நாவலாசிரியர் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி அவர் காட்டும் மேற்கோளை கவனியுங்கள் அவர் கூறுகிறார் குழப்பம் மற்றும் சொல்லப்படாத விஷயங்கள் காரணமாக உலகில் நிறைய மகிழ்ச்சியற்றது வந்துவிட்டது எனவே முந்தைய மேற்கோளில் கவிஞர் குறிப்பிடுகிறார் பாதி மக்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்கிறார்கள் ஆனால் அவர்களால் அதைச் சொல்ல முடியாது இப்போது மிகவும் பிரபலமான அனுபவம் வாய்ந்த மாஸ்டர் நாவலாசிரியர் கூறுகிறார் அவ்வளவு துயரம் உண்மையில் உலகிற்கு வருகிறது குழப்பத்தின் காரணமாக மனிதர்களுக்கு வருகிறது மேலும் சொல்லப்படாத விஷயங்களால் அவர்களால் அதைச் சொல்ல முடியாது எனவே பல விஷயங்கள் இதயத்திற்குள் புதைக்கப்பட்டுள்ளன அவை சரியாக வெளிப்படுத்த முடியவில்லை அவர்களால் அதை திறம்பட வெளிப்படுத்த முடியவில்லை இப்போது இது தகவல்தொடர்பு பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான காரணி ஏனென்றால் அது உங்கள் மகிழ்ச்சியைக் குறிக்கிறது நீங்கள் எவ்வளவு திறம்பட தொடர்பு கொள்ள முடியும் என்பதைப் பொறுத்தது எளிமையாகச் சொல்வதானால் உங்களுக்கு எந்த மன அழுத்தமும் இருக்காது நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் நீங்கள் கூற முடிந்தால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பீர்கள் உங்கள் மனது என்ன நினைக்கிறது மற்றும் உங்கள் இதயத்தில் நீங்கள் உணருவதை தெளிவாகக் கூற முடிந்தால் நீங்கள் அதை ஒத்திசைவாகவும் தெளிவாகவும் திறம்படவும் மக்களுக்கு வெளிப்படுத்த முடிந்தால் நீங்கள் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் உங்கள் மனம் சுதந்திரமாக உள்ளது உங்கள் இதயம் சுதந்திரமாக உள்ளது அதில் மன அழுத்தம் இல்லை எனவே உண்மையில் நாவலாசிரியர் நாம் தேவையற்ற மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம் என்பதை சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறார் ஏனென்றால் நமக்குள் என்ன இருக்கிறது என்பதை நம்மால் தொடர்பு கொள்ள முடியாது எனவே மகிழ்ச்சியின் ஒரு அம்சம் திறம்பட தொடர்பு கொள்வது உ மற்றும் அனைத்து சுமைகளையும் விட்டு விடுங்கள் அதற்கு பதிலளிக்க மற்றவர்களிடம் விட்டு விடுங்கள் இப்போது தகவல்தொடர்புகளை வேறு கண்ணோட்டத்தில் பாருங்கள் நாம் அனைவரும் தொடர்பு கொள்கிறோம் உலகம் ஒரு உலகளாவிய கிராமமாக சுருங்கிவிட்டது நான் விவாதித்தபடி நாங்கள் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு பற்றி பேசியபோது இப்போது நீங்கள் ஒரு பட்டனைத் தொட்டால் உலகில் எங்கிருந்தும் யாருடனும் இணைக்க முடியும் தொடர்பு மிகவும் எளிதாகிவிட்டது இது ஒரு காற்று போன்றது எந்த நேரத்திலும் எப்படியும் எங்கும் நீங்கள் யாருடனும் பேசலாம் ஆனால் அது எப்போதும் பயனுள்ளதாக இருக்கிறதா பதில் ஒரு பெரிய இல்லை பெரும்பாலான நேரங்களில் அது பயனற்றது பின்னர் இதைப் பற்றி சிந்தியுங்கள் இது மீண்டும் ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியர் மார்க் ட்வைனிடமிருந்து வந்தது அவர் தொடர்பு மற்றும் பயனுள்ள தகவல்தொடர்புக்கு இடையே முக்கியத்துவம் கொடுக்கிறார் அவர் கூறுகிறார் கிட்டத்தட்ட சரியான வார்த்தைக்கும் சரியான வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் அவர் கூறுகிறார் கிட்டத்தட்ட சரியான வார்த்தைக்கும் சரியான வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் உண்மையில் ஒரு பெரிய விஷயம் எனவே மக்கள் அந்த சரியான வார்த்தையையும் ஒத்த சொற்களையும் நினைக்கிறார்கள் எனவே உங்களுக்கு சரியான சொல் தெரியாவிட்டால் நாம் ஒரு ஒத்தபெயரைப் பயன்படுத்தலாம் ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் என்று அவர் கூறுகிறார் இது ஒரு பெரிய வித்தியாசம் இது மின்னல் பூச்சிக்கும் மின்னலுக்கும் உள்ள வித்தியாசம் என்று அவர் கூறுகிறார் எனவே மின்னல் பூச்சி என்பது ஒளியை வெளியிடும் சிறிய பூச்சி மற்றும் நம்மில் பெரும்பாலோர் குழந்தை பருவத்தில் பூச்சியுடன் விளையாடியிருப்போம் அதை ஒரு பாட்டிலில் போட்டு பின்னர் இருட்டில் ஒளியை வெளியிடும் பூச்சியின் வேடிக்கையை நாம் காண்கிறோம் ஆனால் பின்னர் மின்னல் நீங்கள் சக்தியைக் காணலாம் நீங்கள் விளைவைக் காணலாம் மின்னல் பிழை மற்றும் மின்னல் என்று நீங்கள் கூறும்போது அது மிகப்பெரிய வித்தியாசம் மார்க் ட்வைன் கூறுவது இந்த வித்யாசம் தான் கிட்டத்தட்ட சரியான வார்த்தைக்கும சரியான வார்த்தைக்குமிடையே உள்ளது இதுவே ஒரு தொடர்பாளருக்கும் ஒரு திறமையான தொடர்பாளருக்கும் இடையிலானது எனவே தகவல்தொடர்பு மற்றும் பயனுள்ள தகவல்தொடர்புகளை உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இப்போது இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்திருப்பது கிட்டத்தட்ட சரியான சொல் மற்றும் சரியான சொல் இது ஒரு தொடர்பாளராகவும் திறமையான தொடர்பாளராகவும் இருப்பது மட்டுமே இப்போது நீங்கள் என்னைக் கேட்கலாம் ஐயா நான் யாரிடமாவது ஏதாவது சொல்ல முடியும் வரை நான் சொல்வதை அந்த நபர் உண்மையில் கேட்கும் வரை நான் மக்களுடன் தொடர்பு கொள்ளும் வரை அது உண்மையில் முக்கியமா எனவே இதைப் பற்றி நான் கவலைப்பட வேண்டுமா இது உண்மையில் முக்கியமா இப்போது பதிலளிப்பதற்குப் பதிலாக நான் ஒரு உதாரணத்தைக் காட்ட போகிறேன் ஒரு பையன் ஒரு நல்ல தோற்றத்தை உருவாக்க விரும்பிய ஆனால் உண்மையில் தகவல்தொடர்புகளில் தெளிவு இல்லாததால் இது நேர்மாறாக விளைந்தது மற்றும் இது சரியான வார்த்தை மற்றும் கிட்டத்தட்ட சரியான வார்த்தைக்கு இடையில் உள்ளது இப்போது இதைப் பாருங்கள் இந்த பையன் அந்த பெண்ணை ஈர்க்க விரும்பினார் பின்னர் அவர் வந்து மரபணுக்களைப் பற்றிய குரோமோசோம்களைப் பற்றி ஏதாவது படித்ததாக அவளிடம் சொல்ல விரும்பினார் பின்னர் அவர் இதை அந்தப் பெண்ணுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினார் அவர் அவளைக் கவர விரும்பினார் அவள் தனது நண்பராக வேண்டும் என்று அவர் விரும்பினார் எனவே அவர் நூலகத்திலிருந்து ஓடி வந்தார் பின்னர் அவர் அவளிடம் ஏய் உங்கள் தந்தையின் மரபணுக்கள் உங்களுக்கு நீரிழிவு நோயைக் கொடுக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியுமா என்று கேட்டார் எனவே பரம்பரை காரணமாக உண்மையில் நீரிழிவு நோயைக் கொடுக்கக்கூடிய குரோமோசோம் மரபணுக்கள் உள்ளன என்று அவர் அர்த்தப்படுத்தினார் இப்போது அந்தப் பெண் யோசித்துக்கொண்டிருந்தாள் ஒருவர் ஒரு ஆடையாக அணியும் ஜீன்ஸைப் பற்றி நினைத்தாள் எனவே அவள் சொன்னாள் முட்டாள் நான் என் தந்தையின் ஜீன்ஸ் அணியவில்லை அதனால் எனக்கு எப்படி நீரிழிவு நோய் வரும் எனவே தகவல்தொடர்பு இடைவெளியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பையன் உண்மையில் ஒரு பெண்ணைக் கவர விரும்பினான் அவன் மிகவும் புத்திசாலி என்பதைக் காட்ட விரும்பினான் ஆனால் அது எதிர்மாறாக வேலை செய்தது இந்த பையன் உண்மையிலேயே முட்டாள் என்று அவள் முடிவு செய்தாள் ஏனென்றால் நான் என் தந்தையின் ஜீன்ஸ் அணிந்தால் எனக்கு நீரிழிவு நோய் வரும் இந்த பையன் எவ்வளவு முட்டாள் எனவே இந்த எளிய உதாரணம் உங்களுக்கு இதை விளக்கும் தகவல் அல்லது கருத்துக்களைத் தெரிவிப்பவராக மட்டுமல்லாமல் ஒரு திறமையான தொடர்பாளராக இருப்பது ஏன் முக்கியம் தகவல் தொடர்பு மிகவும் சிக்கலான ஊடாடும் செயல்முறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நான் இங்கே கொடுத்துள்ள படத்தைப் பாருங்கள் அது ஒரு ஆய்வகம் அல்லது பள்ளி அறை வகுப்பறை சூழ்நிலை போல் தெரிகிறது ஆசிரியர் ஒரு பூவைப் பற்றி விவரிக்க சிறுமியிடம் கேட்டுள்ளார் இப்போது சிறுமி இந்த மலரை விவரிக்க முயற்சிக்கும்போது மக்கள் அதை எவ்வாறு புரிந்துகொள்கிறார்கள் என்பதைப் பாருங்கள் அவர்கள் எப்படிப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறார்கள் அதை சைகைகள் மூலம் விளக்குமாறு ஆசிரியர் அவளிடம் கேட்டிருக்கலாம் சரியான வார்த்தையைச் சொல்லாமல் பூவின் சரியான பெயரைச் சொல்லாமல் ஆனால் அவள் சைகைகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறாள் தடயங்களைக் கொடுக்கிறாள் எனவே அவர்கள் வார்த்தையை பெயரைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் மக்கள் ஒரு கப்பல் போன்ற ஒன்றை சிந்திக்க முடியும் ஆக்டோபஸ் போன்ற ஒன்று ஒரு மீன் பூனை விமானம் போன்ற ஒன்று இது எந்த வகையிலும் இதனுடன் தொடர்புடையது அல்ல ஒரே நெருக்கமாக சிந்திப்பவர் புன்னகைத்து மூலையில் உட்கார்ந்து அது ஒரு மரம் என்று கருதும் ஒரு பையன் எனவே அதைத் தவிர மலருடன் எந்த தொடர்பும் இல்லாத விலங்குகள் மற்றும் பிற விஷயங்களை மட்டுமே நீங்கள் காணலாம் எனவே தகவல் தொடர்பு என்பது ஒரு சிக்கலான ஊடாடும் செயல்முறையாகும் எனவே நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது இது நாம் கருதும் தனிநபர்களிடையே பகிரப்பட்ட அனுமானங்கள் மற்றும் பேசப்படாத ஒப்பந்தத்தை உள்ளடக்கியது நாம் பல விஷயங்களை ஊகிக்கிறோம் மேலும் அனுமானங்கள் மற்றும் அனுமானங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் நாம் சரிபார்த்து தெளிவுபடுத்தவில்லை என்றால் எனவே பிழைகள் இருக்கும் மற்றும் தவறான புரிதல்கள் மிகவும் சாத்தியம் சில நேரங்களில் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அதை ஏற்படுத்தியதைப் போல அதை மிக எளிதாக மீட்டமைப்பது மிகவும் கடினம் எனவே பயனுள்ள தகவல் தொடர்பு ஒட்டுமொத்தமாக ஏன் முக்கியமானது நீங்கள் ஏன் அதை வைத்திருக்க வேண்டும் வேண்டும் பயனுள்ள தகவல்தொடர்பு என்பது நோக்கம் மற்றும் விரும்பிய பதிலை ஏற்படுத்தும் உங்கள் திறன் எனவே நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்போது நீங்கள் எதையாவது திரும்பப் பெற விரும்புகிறீர்கள் நீங்கள் மற்ற நபரிடமிருந்து விரும்பிய பதிலை விரும்புகிறீர்கள் மற்றும் நீங்கள் ஒரு திறமையான தொடர்பாளராக இருந்தால் நீங்கள் அதைப் பெறுவீர்கள் பயனுள்ள தகவல் தொடர்பு மக்களை பாதிக்கும் உங்கள் திறனைக் குறிக்கிறது இது கருத்துக்களைப் பகிர்வது மட்டுமல்ல நீங்கள் மக்களின் கருத்துக்கள் மற்றும் சிந்தனை முறைகளை நீங்கள் பாதிக்க முடியும் அதாவது சிந்தனை மற்றும் அவர்களின் செயல்களை உண்மையில் நிர்வகிக்கும் வடிவங்கள் எனவே உங்கள் சிந்தனையை பாதிக்கவும் உங்கள் கற்றலைச் செயல்தவிர்ப்பதற்கும் உங்கள் சிந்தனை முறைகளை மாற்றியமைக்கும் புதிய விஷயங்களை மீண்டும் கற்றுக்கொள்வதற்கும் எனது தகவல் தொடர்புத் திறனைப் பயன்படுத்த என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன் பின்னர் உங்கள் செயல்களை நிர்வகிக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் நீங்கள் அதை எவ்வளவு உள்வாங்கிக் கொண்டீர்கள் மற்றும் எவ்வளவு மாற்ற முடியும் என்பதைப் பொறுத்து செயல்திறன் இருக்கும் எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு பயனுள்ள தொடர்பாளராக மாறினால் பயனுள்ள தகவல்தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையின் அனைத்துத் துறைகளிலும் நீடித்த வெற்றியைத் தரும் நீங்கள் சுதந்திரமாக இருப்பதால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நீங்கள் விரும்புவதைப் பெறுவீர்கள் இறுதியில் வெற்றி என்பது வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதைப் பெறுவது அமைதி சுதந்திரம் மகிழ்ச்சி நீங்கள் எங்கு சென்றாலும் அதைப் பெற முடியும் இப்போது தகவல்தொடர்புக்கு மீண்டும் வாருங்கள் தகவல்தொடர்புகளின் மற்றொரு அம்சம் நாம் 24 7 தொடர்பு கொள்கிறோம் எனவே நாம் இடைவிடாமல் தொடர்புகொள்கிறோம் ஏனென்றால் தகவல் தொடர்பு நம் வாழ்க்கையின் அடிப்படையாக மாறியுள்ளது அது நம்மைச் சூழ்ந்திருக்கிறது நம்மைப் பாதுகாக்கிறது நம்மைச் மாற்றுகிறது நம்மைக் காட்டுகிறது நம்மைச் அடையாளம் காட்டுகிறது நம்மைச் மகிழ்ச்சியடையச் செய்கிறது அது நமக்கு வருத்தத்தைத் தருகிறது தகவல் தொடர்புக்கான அனைத்து ஊடகங்களாலும் நாம் ஊடுருவப்படுகிறோம் எனவே இன்று மறைய இடமில்லை எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் ஊடகங்கள் உங்களைப் பின்தொடரும் மற்றும் எளிய வரையறையின் மூலம் தொடர்பு கொள்ளுதல் என்றால் இது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உருப்படிகள் உயிரினங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு இடையேயான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் பரிமாற்றம் ஆகும் உருப்படிகள் என்று சொன்னேன் ஏனென்றால் சில சமயங்களில் நாம் விலங்குகள் என்று நினைக்கும் மற்றும் நம்முடன் பேசாதவற்றுடன் கூட உங்களால் திறம்பட தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் பின்னர் உங்கள் செல்லப் பூனையுடன் உங்கள் செல்ல நாயுடன் வாய்மொழியாக வாய்மொழியாக அல்லாமல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவே டால்பின்கள் கூட உதாரணமாக மனிதர்களுடன் தொடர்பு கொள்கின்றன எனவே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உருப்படிகள் தாவரங்களுடன் கூட தொடர்பு கொள்ளும் சில மனிதர்கள் இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் மற்றும் தாவரங்களும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றன தோட்டக்காரர் அல்லது வீட்டின் உரிமையாளர் சென்று தண்ணீர் ஊற்றும்போது அவை மகிழ்ச்சியடைகின்றன பின்னர் மக்கள் மரங்களுடன் பேசுவதையும் அவர்கள் தொடர்புகொள்வதையும் நான் பார்த்திருக்கிறேன் எனவே தகவல்தொடர்பு என்பது அடிப்படையில் கருத்துப் பரிமாற்றமாகும் ஆனால் நாம் தகவல்தொடர்பு பற்றி பேசும்போது நமது பாடத்திட்டத்திற்கு இரண்டு மனிதர்களுக்கிடையேயான கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களின் தொடர்பு மற்றும் பரிமாற்றம் என்று மனித தொடர்பு பற்றி நாங்கள் மிகவும் அக்கறை கொண்டுள்ளோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் குடும்ப நண்பர்களுடன் சக பணியாளர்கள் மற்றும் அண்டை வீட்டாருக்குத் தெரிவிக்கிறோம் ஆனால் தகவல்தொடர்புகளை நிறுத்துவதைப் பற்றி நாம் நினைக்கும் ஒரு நிமிடம் கூட இல்லை நாம் அதை எல்லா நேரத்திலும் செய்கிறோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் நாம் திறம்பட தொடர்பு கொள்கிறோமா மீண்டும் பதில் கிட்டத்தட்ட 60 முதல் 70 சதவீதம் நேரம் இல்லை இப்போது பயனற்ற தகவல்தொடர்புக்கான மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இதனால் ஏன் பயனுள்ள தகவல் தொடர்பு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இப்போது இதோ ஒரு நபர் ஒரு உணவகத்தில் ஒருவருக்கு ஆர்டர் செய்கிறார் பின்னர் அவர் ஹலோ தயவு செய்து ஒரு காரமான சிக்கனை டெலிவரி செய்யுங்கள் என்று கூறுகிறார் அவர் விரும்பியது என்னவென்றால் அவர் பசியாக இருந்தார் அவர் ஒரு காரமான கோழியை சாப்பிட விரும்பினார் இப்போது அது ஒரு பெரிய உணவகம் அவர்கள் நீங்கள் விரும்பும் எதையும் கொடுக்க முடியும் பின்னர் அவர்கள் பல பொருட்களின் விற்பனையாளர்களாகவும் உள்ளனர் எனவே அவர் சிறிது நேரம் காத்திருந்து பின்னர் அது டெலிவரி செய்யப்பட்டது டெலிவரி செய்யப்பட்டபோது டெலிவரிக்குப் பிறகு அவர் மிகவும் கோபமடைந்தார் பின்னர் அவர் மக்களை மீண்டும் அழைத்து அவர்களிடம் என்ன நடந்தது என்று சொல்ல வேண்டியிருந்தது என்ன நடந்தது என்றால் ஒரு காரமான கோழியைக் கொடுப்பதற்குப் பதிலாக அவர்கள் ஒரு ஸ்பைக்கி கோழியைக் கொடுத்தனர் காரமான உங்களுக்குத் தெரியும் சுவைக்காக நிறைய மிளகாய் மற்றும் பிற மசாலா பொருட்கள் போடப்படுகின்றன ஸ்பைக்கி என்பது கோழி அல்லது சேவல் தலையில் ஸ்பைக் போன்ற விஷயத்தைக் குறிக்கிறது எனவே அவர் அதை டெலிவரியில் பார்த்தபோது முற்றிலும் திகைத்து குழப்பமடைந்தார் ஒரு உயிருள்ள கோழியைக் கொடுத்தனர் அவர் பசியாக இருந்தபோது அவர் ஒரு காரமான கோழியைக் கேட்டுக்கொண்டிருந்தார் இப்போது எ நமது தொலைபேசி தொடர்புக்கு நீங்கள் திரும்பிச் சென்றால் அதை எவ்வாறு மிக எளிதாக சரிப்படுத்துவது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் திறமையான கேட்பவர் என்றால் உங்களில் ஒருவர் உண்மையில் பெறுநரிடம் கேட்டிருப்பார் உங்களுக்கு ஸ்பைசி அல்லது ஸ்பைக்கி வேண்டுமா நீங்கள் அதை தெளிவாக்க முடியுமா என்று உண்மையில் கேட்டிருப்பீர்கள் பின்னர் இந்த முனையில் உள்ள மற்ற நபர் உண்மையில் அதை உச்சரித்திருக்கலாம் அவர் எஸ் ஒய் காரமானது என்று கூறியிருக்கலாம் நான் அதை சாப்பிட விரும்புகிறேன் எனக்கு சமைத்த ஒன்று வேண்டும் எனவே அது தெளிவுபடுத்தியிருக்கும் ஆனால் நான் சொன்னது போல் அவர் ஏன் அதைச் செய்யவில்லை ஏனென்றால் நாம் எப்போதும் அனுமானங்களுடன் செல்கிறோம் நாம் நிறைய அனுமானங்களுடன் செல்கிறோம் பின்னர் தகவல்தொடர்புகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் எனவே பயனற்ற தகவல்தொடர்பு தவறான புரிதலின் விளைவு மற்றும் அது விரும்பிய செய்தியை தெரிவிக்கவில்லை இங்கே இப்போது மற்றொரு புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் இந்த மேற்கோளைப் பாருங்கள் அவர் கூறுகிறார் தகவல்தொடர்புகளில் உள்ள ஒரே பெரிய சிக்கல் அது நடந்துவிட்டது என்ற மாயை முந்தைய எடுத்துக்காட்டில் நடந்ததைப் போல காரமான கோழிக்கு ஆர்டர் செய்த நபர் அவர் திறம்பட தொடர்பு கொண்டார் என்ற மாயையில் இருந்தார் பெரும்பாலான நேரங்களில் ஆசிரியர்களும் அவர்கள் கற்பிக்கும் போது எல்லாம் கற்பிக்கப்பட்டுள்ளது என்ற மாயையுடன் இருக்கிறார்கள் மாணவர்கள் கருத்துக்களை வழங்கத் தொடங்கும் போதுதான் எவ்வளவு திறம்பட பெறப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் எனவே தகவல்தொடர்புகளில் உள்ள ஒரே பெரிய சிக்கல் அது நடந்துவிட்டது என்ற மாயை இப்போது நீங்கள் எவ்வாறு திறமையான தொடர்பாளராக முடியும் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு முன் தகவல்தொடர்புகளின் அடிப்படை கூறுகளைப் புரிந்து கொள்ளுங்கள் தகவல் தொடர்பு என்பது இரு வழி செயல்முறையாகும் ஒரு நபர் அதாவது அனுப்புபவர் முதல் முக்கியமான நபர் அவர் அல்லது அவள் செய்தியைப் பெறும் மற்ற நபருக்கு அனுப்புகிறார் தகவல்தொடர்பு வளையத்தை முடிக்க குறைந்தபட்சம் இரண்டு பேர் தேவை பரிமாற்றம் ஒரு சேனல் மூலம் செய்யப்படுகிறது செய்தியை தெரிவிக்கப் பயன்படுத்தப்படும் மொழி அல்லது குறியீடு ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது பெறுநர் ஒரு பதிலை திருப்பி அனுப்புகிறார் பெறுநரின் பதிலைக் கவனிப்பது பின்னூட்டம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது எடுத்துக்காட்டாக சேனல் பவர் பாயிண்ட் ஆக இருக்கலாம் நான் வீடியோவைப் பயன்படுத்துகிறேன் எனவே அது உங்களுக்குத் தெரிவிக்கப்படும் முறை ஊடகம் வாய்மொழியாக இருக்கலாம் பின்னர் படங்களாக இருக்கலாம் நீங்கள் பதிலளிக்கும் விதம் எனவே புன்னகையுடன் தலையாட்டுவதன் மூலமோ அல்லது கேள்விகளைக் கேட்பதன் மூலமோ அல்லது தேர்வுகளில் பங்கேற்பதன் மூலமோ இருக்கலாம் எனவே அவை அனைத்தும் நீங்கள் ஒரு பதிலை வழங்குகிறீர்கள் என்பதைக் காட்டுகின்றன பின்னர் பெறுநரின் பதிலைக் கவனிப்பது பின்னூட்டம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது தகவல்தொடர்பு செயல்முறையைப் பாருங்கள் அடிப்படை மாதிரி இது முதல் ஒன்று அனுப்புநருக்கு யோசனை உள்ளது பின்னர் அனுப்புநர் செய்தியில் யோசனையை குறியாக்கம் செய்கிறார் பின்னர் செய்தி சேனலில் பயணிக்கிறது பின்னர் ரிசீவர் செய்தியை டிகோட் செய்து டிகோட் செய்த பிறகு ரிசீவர் பின்னூட்டத்தை அனுப்புகிறார் அது அனுப்புநரிடம் பயணிக்கிறது இப்போது அனுப்புநர் சரியான தகவல்தொடர்புகளைப் பெற்றவுடன் வளையம் முடிகிறது அனுப்புநர் பெறுநருக்கு சாத்தியமான கூடுதல் கருத்துக்களை அனுப்பலாம் எனவே இது தகவல்தொடர்புக்கான அடிப்படை மாதிரி ஆனால் நீங்கள் தகவல் தொடர்பு வழிமுறையை விரிவாக்கப்பட்ட மாதிரியில் புரிந்து கொள்ள முடியும் இரண்டு மூன்று உருப்படிகள் சேர்க்கப்படும் செயல்முறை ஒன்று அங்குள்ள தூண்டுதல் பகுதியாகும் ஒரு வெளிப்புற உந்துதல் அல்லது ஒரு உள் சிந்தனை இந்த நபரை தூண்டுகிறது பின்னர் குறியாக்கம் மற்றும் டிகோடிங் ஒரு புரிதலை உள்ளடக்கியது பின்னர் அந்த நபர் ஒரு சேனலைப் பயன்படுத்துகிறார் மற்றும் அதை அனுப்புகிறார் பின்னர் மீண்டும் டிகோடிங் புரிதல் குறியாக்கம் உள்ளது ஆனால் இடையில் விரிவாக்கப்பட்டவற்றிலும் தடைகள் உள்ளன எனவே வரவிருக்கும் விரிவுரைகளில் நாம் தடைகளை பார்ப்போம் தடைகளில் ஆனால் இப்போது நீங்கள் விரிவாக்கப்பட்ட மாதிரியில் தடைகள் சேர்க்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் தூண்டுதல் என்பது சேர்க்கப்பட்ட மற்றொரு விஷயம் மற்றும் புரிதலும் சேர்க்கப்படுகிறது இந்த தகவல்தொடர்பு செயல்முறையை நினைவில் கொள்வதற்கான ஒரு எளிய வழி நீங்கள் ஐந்து WH கேள்விகளைக் கேட்டால் அனுப்புபவர் அனுப்புனர் அவர் யாருக்கு அனுப்புகிறார் என்பது பெறுநர் அவர் என்ன அனுப்புகிறார் என்பது செய்தி எந்த ஊடகம் அது சேனல் அல்லது அவர் எப்படி அனுப்புகிறார் அது சேனல் அவர் என்ன விளைவை அனுப்புகிறார் அது பதில் அல்லது பின்னூட்டம் நீங்கள் ஒரு எளிய முறையில் கேள்வியைக் கேட்டால் யார் எதை யாருக்கு எந்த சேனல் மூலம் என்ன விளைவுடன் அனுப்புகிறார்கள் அது தகவல்தொடர்பு செயல்முறை ஆனால் நீங்கள் தகவல்தொடர்புகளின் ஒவ்வொரு புள்ளியிலும் அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு பயனுள்ள தொடர்பாளர் ஆவீர்கள் இப்போது செய்தியும் அதன் துணை உரையும் முழுமையாக ஒப்புக்கொள்ளப்பட்டு பதிலளிக்கப்படும்போது மட்டுமே பயனுள்ள தகவல்தொடர்பு ஏற்படுகிறது திறமையான தொடர்பாளராக இருக்க வேண்டும் எனில் வெளிப்படையாக நீங்கள் மிகவும் தீவிரமான கவனிப்பாளராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு முழு உடல் கவனிப்பாளராக இருக்க வேண்டும் நீங்கள் பின்வருவனவற்றை பார்க்க வேண்டும் உட்பிரிவு உள் நுணுக்கங்கள் வசன வரிகள் கூறப்படும் தகவல்தொடர்பு மற்றும் சொல்லப்படாமல் இருக்கும் யோசனை உங்களுக்குச் சொல்லப்பட்டதையும் உங்களுக்குச் சொல்லப்படாததையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஒரு பெண் இல்லை என்று கூறுகிறார் ஆனால் உண்மையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வற்புறுத்தினால் நான் ஆம் என்று சொல்வேன் என்று அவள் உணர்ந்திருக்கலாம் எனவே மற்ற நபர் சில பகுதியை தக்கவைத்துக் கொண்டிருக்கும் பகுதியை புரிந்துகொள்வது உட்பிரிவு ஒரு விஷயத்தைச் சொல்வது ஆனால் உண்மையில் வேறு ஒன்றைக் குறிப்பது எனவே அதை ஒப்புக்கொண்டு அதற்கு பதிலளிக்கும் வகை இது உங்களை ஒரு பயனுள்ள தொடர்பாளராக மாற்றும் பின்னூட்டம் ஒரு ஒப்புதலின் வடிவத்தில் ஒரு செயலாக அல்லது வாய்மொழி பதில் வடிவத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த பகுதியைப் பார்ப்பது எந்தவொரு தகவல்தொடர்பு செயல்திறனையும் தீர்மானிக்கும் காரணியாகும் துணை உரையைப் பார்ப்பது தகவல்தொடர்புகளில் முழு உள்ளடக்க ஈடுபாட்டைப் பார்ப்பது தகவல்தொடர்பில் எந்த அம்சத்தையும் தவறவிடாமல் அது வாய்மொழியாக இருந்தாலும் அல்லது வாய்மொழி அல்லாததாக இருந்தாலும் சரி இப்போது நீங்கள் ஒரு திறமையான தொடர்பாளராக மாற விரும்பினால் என்ன கூறுகளை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இது இந்த விரிவுரையின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கலாம் மேலும் இதில் அதிக கவனம் செலுத்துங்கள் நான் விவரிக்கப் போகும் ஐந்து கூறுகள் உள்ளன அடிப்படையில் முதல் ஒன்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் அதாவது சுருக்கமாக இருங்கள் அதிக சொற்களைப் பயன்படுத்த வேண்டாம் தெளிவாக இருங்கள் அதாவது நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உதாரணமாக மனிதனுக்கு தண்ணீர் தேவை என்று நீங்கள் சொல்வதற்கு பதிலாக ஹோமோ சேபியன் டைஹைட்ரஜன் ஆக்சைடுக்காக ஏங்கினார் என்று சொல்லாதீர்கள் இரண்டாவது புள்ளி இரண்டாவது கூறு பயனுள்ள தகவல்தொடர்பின் இரண்டாவது உறுப்பு நம்பிக்கை மற்றும் தன்னுறுதி நான் விளக்குவதற்கு முன் ராபர்ட் ஃப்ரோஸ்டின் மேற்கோளைப் பாருங்கள் எழுத்தாளரிடம் கண்ணீர் இல்லை வாசகரிடம் கண்ணீர் இல்லை என்று அவர் கூறுகிறார் இதன் மூலம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு எழுத்தாளர் ஒரு கவிதையை எழுதும்போது எழுத்தாளர் உண்மையில் அந்த கவிதையால் உணர்ச்சிவசப்படாமல் இருந்தால் கவிதையின் முடிவில் எழுத்தாளனால் அழ முடியாவிட்டால் தன் கவிதையைப் படித்த பிறகு வாசகன் அழ வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்க முடியாது சில நல்ல இயக்குநர்கள் நல்ல நடிகர்கள் அவர்களின் நிகழ்ச்சி நடிப்பு திரைப்படம் ஆகியவற்றை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் கண்ணீர் வடிகிறார்கள் பின்னர் அவர்கள் தான் அவர்களின் முதல் பார்வையாளர்கள் எனவே உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னுறுதியும் இருந்தால் உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் தானாகவே நீங்கள் அதை நம்பிக்கையுடன் தெரிவிக்க முடியும் இது உங்கள் ஆர்வமுள்ள ஈடுபாடு மற்றும் நீங்கள் அதை வைக்கும் விதம் உங்கள் பார்வையாளர்களை நம்ப வைக்கும் உங்கள் பார்வையாளர்களை நீங்கள் ஈடுபடுத்தவில்லை என்றால் உங்கள் பார்வையாளர்களை நீங்கள் ஈடுபடுத்த முடியாது பயனுள்ள தகவல்தொடர்புகளில் உங்கள் பார்வையாளர்களை ஈடுபடுத்துவது முக்கியம் எனவே அதை பயனுள்ளதாக மாற்ற நீங்கள் அனைவரும் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் மூன்றாவது கூறு நேர்மையையும் ஆர்வத்தையும் காட்டுவது அதாவது உற்சாகம் காட்டுவது எனவே உங்கள் பெறுநரிடமிருந்து உற்சாகமான பதிலை ஏற்படுத்தும் விஷயத்தில் உண்மையாக ஆர்வமாக இருங்கள் தலைப்பு உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானது என்று உங்களுக்குத் தெரிந்தால் மட்டுமே உங்கள் வாசகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் உள்ளடக்கம் போதுமான சுவாரஸ்யமானது என்று நீங்களே நம்பவில்லை என்றால் உங்கள் பார்வையாளர்களை மரணம் வரை சலிப்படையச் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய அடுத்த கூறு பச்சாத்தாபம் மற்றும் நேர உணர்வு பச்சாத்தாபம் என்பது மற்ற நபரிடம் உணருவது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது உங்கள் பார்வையாளர்களை மதிப்பது மற்றும் அவர்களின் நேரத்தையும் நேரத்தின் பயன்பாட்டையும் மதிப்பது நீங்கள் ஒரு தகவல்தொடர்பில் இருக்கும்போதெல்லாம் மின்னஞ்சலில் கூட நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் நேரத்தை மதிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் எனவே எந்தவொரு தகவல் தொடர்பிலும் பார்வையாளர்களின் நேரத்தை மதிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எனவே பார்வையாளர்களை மரியாதையுடனும் பணிவுடனும் நடத்துங்கள் அவர்களின் நேரத்தின் பயன்பாட்டிற்கு உணர்திறன் கொள்ளுங்கள் உங்கள் பேச்சைக் கேட்பதை ஒரு பயனுள்ள அனுபவமாக ஆக்குங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் இந்த நபரின் பேச்சைக் கேட்கிறேன் என்ற உணர்வை அவர்கள் பெற வேண்டும் மேலும் இந்த அற்புதமான கருத்துக்கள் அற்புதமான யோசனைகள் மிகவும் பயனுள்ள முறையில் என்னிடம் சொல்லப்பட்டுள்ளன நான் அதை நினைவில் கொள்ள முடியும் இந்த நபரின் பேச்சை மீண்டும் கேட்க விரும்புகிறேன் இது ஒரு பயனுள்ள அனுபவமாக இருக்க வேண்டும் உங்களுடன் ஏன் தொடர்பு கொண்டார்கள் என்று மக்கள் வருத்தப்படக்கூடாது கடைசியாக கடைசியாக பயனுள்ள தகவல்தொடர்புகளின் கூறு சுருக்கமாக இருப்பது அதாவது சுருக்கமாகவும் செயல்திறனாகவும் இருப்பது அவை கைகோர்த்துச் செல்கின்றன ஷேக்ஸ்பியரின் கூற்றுப்படி சுருக்கமே புத்திசாலித்தனத்தின் ஆன்மா அவர் என்ன சொல்கிறார் என்றால் சுருக்கமாக இருப்பது உண்மையில் புத்திசாலித்தனமாக இருக்கும் உங்கள் திறனைக் குறிக்கிறது எனவே நீங்கள் முடிந்தவரை சுருக்கமாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் அதை சுருக்கமாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் தகவல் தொடர்பு உங்கள் தகவல்தொடர்புகளில் செயல்திறனை அதிகரிக்க விரும்பினால் மின்னஞ்சலில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் ஒரு நீண்ட மின்னஞ்சல் அனுப்பினால் யாரும் படிக்க விரும்ப மாட்டார்கள் என்று நான் சொன்னேன் நீங்கள் அதை சுருக்கமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற வேண்டும் எனவே சுருக்கமாக வைத்திருப்பது என்பது சுருக்கமாகவும் பின்னர் பயனுள்ளதாகவும் இருத்தல் தகவல்தொடர்பு வகைகளைப் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லத் தொடங்கினேன் வெளிப்படையாகக் குறிப்பிடாமல் இந்த நேரத்தில் நீங்கள் இரண்டு வகையான தொடர்புகளைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உருப்படிகளுக்கு இடையே பேசப்படும் வார்த்தை கட்டமைக்கப்பட்ட மொழி வடிவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய வாய்மொழி உரையாடல்கள் கூட்டங்கள் விவாதங்கள் விளக்கக்காட்சிகள் அவை அனைத்தும் வாய்மொழி வடிவத்தில் இருக்கின்றன நான் இப்போது ஒரு வாய்மொழி தகவல்தொடர்பு வடிவத்தைப் பயன்படுத்துகிறேன் ஆனால் நான் வாய்மொழி அல்லாத வடிவத்தையும் பயன்படுத்துகிறேன் எனவே அது உடல் மொழி சைகைகள் முகபாவனைகள் சித்திர பிரதிநிதித்துவங்கள் நான் பிபிடி படங்கள் சைகை மொழியைப் பயன்படுத்துகிறேன் சில சமயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றைக் குறிப்பிட என் கையைப் பயன்படுத்துகிறேன் தகவல் தொடர்பு என்பது வெறும் வார்த்தைகளை விட அதிகம் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் அது வெறும் வாய்மொழி அல்ல ஒரு செய்தியை முழுமையாகப் புரிந்துகொள்ள என்ன சொல்லப்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வது மட்டுமல்லாமல் ஆனால் எப்படிச் சொல்லப்படுகிறது தொனி இன்டோனேஷன் உட்குறிப்பு ஆகியவையும் உள்ளடங்கும் எனவே அந்த விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கும் வாய்மொழி தொடர்பு என்பது வாய்மொழி அல்லாத தொடர்பு அல்லது நேர்மாறாக இருப்பதை விட முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது பயனுள்ள தகவல்தொடர்பு என்பது தகவல்தொடர்புகளின் வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாத அம்சங்களின் தடையற்ற கலவையாகும் இது மிகவும் பொருத்தமான கலவையாகும் இது ஒரு சரியான கலவையாகும் எனவே நீங்கள் இரண்டையும் செய்ய வேண்டும் ஒன்றில் தேர்ச்சி பெறுவது மட்டுமல்ல இப்போது நான் முடிப்பதற்கு முன் நான் உங்களிடம் சில கேள்விகளைக் கேட்கிறேன் அவை பயனுள்ள தகவல்தொடர்பு உள்ளதா இல்லையா என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலம் உங்களுக்கு விளக்கும் நீங்கள் நிறுத்தற்குறிகள் இல்லாமல் இப்படி எழுதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது பயனுள்ள தகவல்தொடர்பா ஆண் இல்லாத பெண் ஒன்றுமில்லை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 ஏனென்றால் நீங்கள் காற்புள்ளியை வைக்கும் இடங்களைப் பொறுத்து இது மிகவும் தெளிவற்றதாகி வருகிறது பொருள் உண்மையில் மாறலாம் இதைப் பாருங்கள் நீங்கள் பெண்ணுக்குப் பிறகு காற்புள்ளியை வைத்தால் ஆண் இல்லாமல் பெண் ஒன்றும் இல்லை எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஆண் இல்லாமல் எந்த பெண்ணும் ஒன்றுமில்லை ஆண் தந்தை சகோதரர் கணவர் மகன் அண்டை வீட்டுக்காரர் சக முதலாளி எனவே அவர் இல்லாமல் அது கூறுகிறது எதுவும் இல்லை இது முற்றிலும் ஒரு ஆண் மையக் காட்சியைத் தருகிறது ஆனால் நீங்கள் காற்புள்ளியை மாற்றினால் அதை வேறு இடத்தில் வைக்கவும் அதாவது அவள் இல்லாமல் என்பதற்கு பிறகு அர்த்தம் முற்றிலும் மாறுகிறது மற்றும் எதிர் மாறுகிறது பெண் அவள் இல்லாமல் ஆண் ஒன்றுமில்லை எனவே இதன் பொருள் என்னவென்றால் எந்தவொரு பெண்ணும் அது தாயாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி இப்போது மீண்டும் முதலாளியாக இருக்கிறார் அவள் இல்லாமல் ஆண் எதுவும் இல்லை நிறுத்தக்குறியீடுகளின் நிறுத்தக்குறியீடுகளின் பயன்பாட்டைப் பொறுத்து அர்த்தம் எவ்வாறு மாறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் உத்தேசித்துள்ள பொருள் என்ன என்பதைப் பொறுத்து தகவல்தொடர்புகளில் திறம்பட இருக்க வேண்டும் நீங்கள் உருவாக்க விரும்பும் விளைவு என்ன மற்ற உதாரணத்தைப் பாருங்கள் மீண்டும் நீங்கள் இப்படி எழுதினால் அவரைக் கொல்லுங்கள் அவரை விட்டுவிடாதீர்கள் இந்த பயனுள்ள தகவல் தொடர்பா ஏனென்றால் மீண்டும் இது இரண்டு விஷயங்களைக் குறிக்கலாம் அது மிகவும் நல்ல ஒரு அமைச்சரின் வாழ்க்கையில் நடந்தது பின்னர் இணை அமைச்சர்கள் அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள் பின்னர் ராஜாவின் மனதை நச்சுப்படுத்தினர் அவர்கள் இந்த நபரைப் பற்றியும் எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தினர் உண்மையில் ராஜா ந்த மந்திரிகளால் கடைசியாக இவரைக் கொன்றுவிடுவோம் என்று நினைத்தார் ஆனால் அவர் கண்களுக்கு முன்பாக அது நடக்க விரும்பவில்லை அவர் அவரை அருகிலுள்ள ராஜாவிடம் அனுப்பினார் பின்னர் அவர் ஒரு சிப்பாய் மூலம் ஒரு செய்தியை அனுப்பினார் பின்னர் ராஜா செய்தியைப் பார்த்தார் பின்னர் அவர் செய்தியை இவ்வாறு வாசித்தார் இது போன்ற செய்தி ஆனால் உண்மையில் ராஜா செய்தியை அனுப்பும் நேரத்தில் அவர் மற்றொரு நபரை அனுப்பினார் மற்றும் மீண்டும் அவர் எந்த நிறுத்தற்குறியையும் பயன்படுத்தவில்லை ஆனால் அவர் வேறு ஏதோ அர்த்தம் கூறினார் அவர் உண்மையில் அமைச்சர் உண்மையானவர் பின்னர் விசுவாசமானவர் என்பதை அறிந்தார் பின்னர் அவர் அவரை விட்டுவிட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் மன்னர் இதைப் படித்தார் அதாவது அவரைக் கொல்ல வேண்டும் அவரை விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தார் எனவே அவர் தானே வாளை எடுத்து இந்த நபரின் தலையை வெட்டினார் ஆனால் ராஜா உண்மையில் ஒரு பிற்கால கட்டத்தில் விரும்பியது இதை நான் மற்ற மன்னர் கொல்லக்கூடாது என்று அவர் விரும்பினார் அவரை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள் அவரைக் கொல்லாதீர்கள் அவரை விட்டுவிடுங்கள் என்பது கோரிக்கையாக இருந்தது ஆனால் அது மாறாக புரிந்து கொள்ளப்பட்டது எனவே எனவே பயனற்ற தொடர்பு எவ்வாறு குறைகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு நபர் தனது விலைமதிப்பற்ற வாழ்க்கையை இழக்கும் நிலைக்கு வழிவகுக்கலாம் சண்டையை ஏற்படுத்தலாம் பின்னர் பயனற்ற தகவல்தொடர்பு தோல்வியில் ஈடுபடும் நபர்களுக்கு தேவையற்ற சுமையை ஏற்படுத்தலாம் எனவே இதைத் தவிர்த்துவிட்டு பயனுள்ள தகவல்தொடர்பு பற்றி நான் விவாதித்த கூறுகளைப் பயன்படுத்தவும் வரவிருக்கும் விரிவுரைகளில் தகவல்தொடர்பு பற்றிய கூடுதல் அம்சங்களைப் பார்ப்போம் ஆனால் நான் முடிப்பதற்கு முன் நீங்கள் டோனி ராபின்ஸின் இந்த மேற்கோளைப் பார்க்கவேண்டும் என்று விரும்புகிறேன் இது நாம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் மற்றவர்களுடன் நாம் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் கூறுகிறது அது ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வது மற்றும் நம்முடன் நமக்குள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்வது இது இறுதியில் நம் வாழ்வின் தரத்தை தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் தொடர்பு கொள்ளும் செயல்திறன் உங்கள் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தும் எனவே உங்கள் தகவல்தொடர்புகளில் இந்த பயனுள்ள அளவை நீங்கள் அதிகரிக்க விரும்புகிறேன் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் தரத்தையும் மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் எனவே நீங்கள் அனைத்து வெற்றிகளையும் பெற விரும்புகிறேன் பின்னர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் மிக்க நன்றி மற்றும் ஒரு நல்ல நாள் அமையட்டும்